வர்த்தக முத்திரைகளின் பொருள் வர்த்தக முத்திரைகள் சட்டத்தின்கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்டவற்றில் அடங்கும் முதலாவதாக இது சட்டத்தின்கீழ் வர்த்தக முத்திரையின் வரையறைக்கு இணங்க வேண்டும் மற்றும் அது வரையறையில் வழங்கப்பட்ட 3 நிபந்தனைகளைப் பூர்த்தி செய்ய வேண்டும் ஒன்றுஇது ஒரு அடையாளம் அல்லது அடையாளத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் 2 இது வரைபடமாகப் பிரதிநிதித்துவப்படுத்தும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி குறியாகக் காண்பிக்கப்படும் திறன் இருக்க வேண்டும் காகிதத்தில் இது இரண்டு பரிமாணத்தில் சித்தரிக்கப்பட முடியவேண்டும் 3 பொருட்கள் மற்றும் சேவைகளை வேறுபடுத்தும் திறன் அதற்கு இருக்க வேண்டும் எனவே இது ஒரு அடையாளம் அல்லது அடையாளத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அதுவரை படமாகக் குறிப்பிடப்பட வேண்டும் மேலும் அதன் மூலம் தயாரிப்புகளையும் சேவைகளையும் ஒரு போட்டியாளருடையவற்றிலிருந்து வேறுபடுத்தி அறிய முடிய வேண்டும் ஒரு அடையாளத்தின் கருத்து என்பது மிகவும் விரிவானது ஆனால் அதற்கு வரம்புகள் இல்லாமல் இல்லை சட்டம் ஒரு அடையாள முத்திரையை இப்படி வரையறுக்கிறது ஒரு சாதனம் பிராண்ட் தலைப்பு லேபிள் டிக்கெட் பெயர் கையொப்பம் சொல் கடிதம் பொருட்களின் வடிவம் பேக்கேஜிங் அல்லது வண்ணங்களின் கலவை அல்லது எந்த ஒரு கலவையாகவும் இருக்கலாம் என்று கூறுகிறது எனவே இந்த சட்டம் ஒரு பரந்த வரையறையைக் கொண்டுள்ளது வடிவங்களைப் பதிவு செய்வதற்கான வரம்புகளும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன உதாரணமாகப் பொருட்களின் தன்மையின் விளைவாக உருவாகும் வடிவம் ஒரு அடையாளக் குறியாக இருக்க முடியாது அதாவது மாம்பழச் சாற்றை மாம்பழம் போல் காணப்படும் ஒரு கலனில் வைத்து விற்க முடியாது எலுமிச்சைச் சாறு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இருந்தது இது எலுமிச்சை போலத் தோற்றமளிக்கும் ஒரு பேக்கேஜிங்கில் விற்கப்பட்டது தொடர்பானது இந்த வழக்கு இங்கிலாந்தில் ஜெ ஃப் எலுமிச்சை வழக்கு என்ற பெயரில் நடைபெற்றது எனவே வடிவங்களில் உங்களுக்குச் சொத்துரிமை இருக்க முடியாது இங்கு வடிவம் என்பது பொருட்களின் தன்மையின் வடிவத்தை குறிக்கிறது எனவே நீங்கள் மாம்பழச் சாறை ஒரு மாம்பழ வடிவக் கொள்கலனில் விற்க முடியாது தொழில்நுட்ப ரீதியாக நல்ல பலன்களைத் தருவதற்குத் தேவையான வடிவங்களை நீங்கள் பதிவு செய்ய முடியாது விளையாட்டு காலணிகள் ஏரோ டைனமிக்கலாக வடிவமைக்கப்படுகின்றன இதன் மூலம் அவை இழுவை குணகத்தை வெட்டுகின்றன காலணிகள் இழுவையை வெட்டக் கூடிய வகையில் வடிவமைக்கப்படுவது அவசியமான ஒன்று எனவே காலணிகள் அனைத்திற்கும் பொதுவாகத் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை உங்கள் அடையாளமாக நீங்கள் பதிவு செய்ய முடியாது வடிவம் பொருட்களுக்கு கணிசமான மதிப்பை அளிக்கிறது ஒரு வடிவத்தினால் நன்மை என்பது அதிக அளவில் கிடைக்கும்போது அந்த வடிவம் ஒரு அடையாள முத்திரையின் பொருளாக இருக்க முடியாது உதாரணத்திற்கு அனைத்து பாட்டில்களும் திரவங்களைக் கொண்டிருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஊற்றும்போது திரவத்தின் ஓட்டம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவை குறுகிய திறப்பைக் கொண்டுள்ளன எனவே எல்லா பாட்டில்களுக்கும் பொதுவான இந்த வடிவம் ஒரு அடையாளத்தின் பொருளாக இருக்க முடியாது எனவே இவை தான் வடிவங்களைப் பதிவு செய்வதற்கான வரம்புகள் அடையாளக் குறியானது வரைபடமாகப் பிரதிநிதித்துவப்படுத்தும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் மேலும் வரைகலை பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஒரு அடையாளத்தின் பிரதிநிதித்துவத்தைக் குறிப்பிடுகிறோம் அடையாளங்கள் எழுத்தில் குறிப்பிடப்படுகின்றன உருவ அடையாளங்கள் படங்களால் காட்டப்படுகின்றன வழக்கத்திற்கு மாறான அடையாளக் குறிகளின் பிரதிநிதித்துவம் சிக்கலாக இருக்கும் ஒலி அடையாளங்களின் விஷயத்திலும் சுவை அடையாளங்கள் மற்றும் வாசனை அடையாளங்களின் விஷயத்திலும் அவை உணரப்படக் கூடிய தன்மை உடையன என்பதால் இந்த அடையாளங்களை வரைபடமாகச் சித்தரிப்பது கடினம் ஒலி அடையாளங்கள் மற்றும் சுவை அடையாளங்கள் போன்ற வழக்கத்திற்கு மாறான அடையாளங்களை இந்திய வர்த்தக முத்திரைகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியாது வர்த்தக முத்திரைகள் தனித்துவம் கொண்டவையாக இருக்க வேண்டும் அவை ஒரு நிறுவனத்தின் பொருட்கள் மற்றும் சேவைகளை இன்னொருவரின் பொருட்கள் மற்றும் சேவைகளில் இருந்து வேறுபடுத்தும் திறன் கொண்டவையாக இருக்க வேண்டும் தனித்துவமானது வெவ்வேறு வகைகளில் இருக்கலாம் தனித்துவம் என்பது தன்னிச்சையாக இருக்கலாம் உதாரணமாக கூகிள் ஒரு தன்னிச்சையான சொல் இது எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு சொல் எனவே கூகிள் என்ற வார்த்தையின் தனித்துவமானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் வந்தது தனித்துவமானது கற்பனையான தாகவும் இருக்கலாம் ஒரு நிறுவனம் அதன் பணிகளுக்கு முற்றிலும் தொடர்பில்லாத ஒரு வார்த்தையை வர்த்தக முத்திரையாகத் தேர்வு செய்யலாம் உதாரணமாகக் கம்ப்யூட்டர் தொடர்பான மென்பொருள் மற்றும் வன்பொருள் தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான வர்த்தக முத்திரையாக ஆப்பிள் இன்க் Apple Inc நிறுவனம் ஆப்பிளைத் தேர்ந்தெடுத்தது இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தனித்துவத்தைப் பெற்றுள்ள ஒரு கற்பனையான சொல் தனித்துவம் என்பது குறிப்பால் உணர்த்தப் படுவதாகவும் இருக்கலாம் உதாரணமாக சுகர் ஃப்ரீ என்று சொல்லப்படும் வர்த்தக முத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் இது குறித்து இந்தியாவில் ஒரு வழக்கு நடைபெற்றது இதன் வர்த்தக முத்திரையின் பொருள் சர்க்கரை இல்லாதது என்பது ஆனால் இந்த வர்த்தக முத்திரை இனிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த நிறுவனம் சுக்ரோஸ் அஸ்பர்தமே மற்றும் ஸ்டீவியா போன்ற இனிப்பு வகைகளை விற்பதற்கு இந்த முத்திரையைப் பயன்படுத்துகிறது எனவே இங்கு சுகர் ப்ரீ என்னும் முத்திரை குறிப்பாக உணர்த்தக் கூடிய ஒரு முத்திரையாக உள்ளது மேலும் அதன் நீண்டநாள் பயன்பாட்டினால் ஒரு தனித்தன்மையை எட்டியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பின் அடையாள முத்திரைகள் இரண்டாம் நிலை அர்த்தத்தைப் பெறுகின்றன வாடிக்கையாளர்கள் ஒரு முத்திரையை ஒரு குறி காட்டியின் ஆதாரமாக அங்கீகரிக்கும் போது இரண்டாம்நிலை பொருள் பெறப்படுகிறது நுகரும் பொதுமக்களின் மனதில் இந்த வார்த்தையின் முதன்மை முக்கியத்துவம் தயாரிப்பு அல்ல ஆனால் தயாரிப்பாளர் உதாரணமாக பெருநகரத்திற்கான ஒரு குறுகிய வடிவமான மெட்ரோ என்ற சொல் பல்வேறு தனித்துவமான தொழில்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று வாதிட சந்தர்ப்பங்கள் உள்ளன மெட்ரோ என்ற சொல் ஹோட்டல்களுக்குப் பயன் படுத்தப் பட்டது மருத்துவமனைகளுக்கு மெட்ரோ பயன்படுத்தப்பட்டது மெட்ரோ பாதணிகளை விற்பனை செய்யப் பயன்படுத்தப்பட்டது இது போல் ஏற்கனவே இருக்கும் ஒரு அடையாளக் குறி பயன்படுத்தப்படும்போது குறியைப் பயன்படுத்தும் நபர்கள் குறியின் உரிமையாளர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்தக்குறி இரண்டாம் நிலைப் பொருளைப் பெற்று விட்டது என்று வாதிடுவார்கள் தனித்துவமான தன்மை வெவ்வேறு வழிகளில் இருந்து வரலாம் தனித்துவமான தன்மையானது ஆலோசனையில் இருந்து வரலாம் அதாவது அது ஒரு விஷயத்தைக் குறிப்பாகச் சொல்வதாக இருக்கலாம் இது ஒரு பொருள் அல்லது சேவையின் தரத்தைக் குறிப்பால் உணர்த்துவது போல் இருக்கலாம் உதாரணமாக சிட்டி பேங்க் என்ற சொல் அது நகரத்தை அடிப்படையாகக் கொண்டது என்றும் ஒரு வங்கியின் செயல்பாட்டைச் செய்கிறது என்றும் உணர்த்துகிறது இங்கே சிட்டி பேங்க் என்பது ஒரு தனித்துவமான வார்த்தையாகும் இது தனித்துவம் கொண்டுள்ளது தனித்துவமானது ஒரு விளக்கத்திலிருந்து வெளிவரக்கூடும் இதை நாம் விளக்கம் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக கொக்கோகோலா என்ற பெயர் தயாரிப்பை விளக்குகிறது ஏனென்றால் அதில் தயாரிப்பு என்பதே கோலா பானம் தான் எனவே தயாரிப்பின் விளக்கமான தன்மை பெயரின் ஒருபகுதியாக இருக்கக்கூடும் அது ஒரு தனித்துவமான தன்மையைக் கொண்டது தனித்துவமானது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொதுவானதாக மாறும் எடுத்துக்காட்டாக ஜெராக்ஸ் என்பது ஒரு வர்த்தக முத்திரையாக இருந்தாலும் நகல்களைப் புரிந்துகொள்ளப் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது தெர்மாஸ் என்பது ஒரு வர்த்தக முத்திரை என்றாலும் பொதுவாக பிளாஸ்க்குகளைப் புரிந்து கொள்ளப் பயன்படுகிறது எது வர்த்தக முத்திரையாக இருக்க முடியாது செயல்பாட்டைக் குறிக்கும் அல்லது செயல்பாட்டை உள்ளடக்கிய ஒன்று வர்த்தக முத்திரையின் பொருளாக இருக்க முடியாது அடையாள முத்திரைகள் செயல்பாட்டுக் கூறைக் குறிப்பதாக இருந்தால் அவற்றைப் பாதுகாக்க முடியாது ஒரு பாதணி என்பது மனித பாதத்தைப் போல வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பாதணி வடிவத்தை வர்த்தக முத்திரையாக வைத்திருக்க முடியாது ஏனென்றால் அதன் செயல்பாடு அதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது இழிவுபடுத்தக் கூடிய அடையாள முத்திரைகள் வர்த்தக முத்திரையாகத் தகுதி பெற முடியாது அவற்றுக்குப் பாதுகாப்பு வழங்கப்படாது ஏற்கனவே உள்ள அடையாளத்தின் தனித்துவமான தன்மைக்குத் தீங்கு விளைவிக்கும் முத்திரைகள் மற்றும் அதன் நற்பெயருக்கு எதிராக இருப்பவற்றுக்குப் பாதுகாப்பு வழங்கப்படாது அப்படி ஒன்று வர்த்தக முத்திரையின் பொருளாக இருக்க முடியாது ஒழுக்கக்கேடான மற்றும் அவதூறான அடையாளங்களுக்கு வர்த்தக முத்திரைகள் சட்டத்தின்கீழ் பாதுகாப்பு வழங்கப்படாது ஏமாற்றும் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அடையாளக் குறிகள் அதனுடன் இணைக்கப்பட்ட பொருட்களைத் தவறாக விவரிக்கும் குறிகள் ஆகியவற்றுக்கு வர்த்தக முத்திரை வழங்கப்படாது தற்போதுள்ள அடையாளத்துடன் முரண்படக் கூடிய அல்லது இருக்கும் அடையாளக் குறியை நீர்த்துப் போகச் செய்யக்கூடியஅடையாளங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படாது மேலும் மோசடி பிரதிநிதித்துவம் அல்லது தவறான பிரதிநிதித்துவத்தை உருவாக்கும் அடையாளங்களுக்கு அடையாளம் வழங்கப்படமாட்டாது உதாரணமாக யாரோ ஒரு மருந்தைக் கொண்டுவந்து அது புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்து என்று சொல்கிறார்கள் மேலும் புற்றுநோய் சிகிச்சை என்ற சொல்லுக்கு ஒரு அடையாளத்தைப் பெற முயல்கிறார்கள் இத்தகைய தவறான பிரதிநிதித்துவத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது இந்தச் சட்டம் நன்கு அறியப்பட்ட அடையாள முத்திரைகள் என்ற கருத்தையும் அறிமுகப்படுத்துகிறது நன்கு அறியப்பட்ட குறி என்பது பொது மக்களில் கணிசமான பகுதிக்குத் தெரிந்ததாக மாறிவிட்ட ஒரு குறி மற்ற பொருட்கள் அல்லது சேவைகளுடன் அத்தகைய அடையாளத்தைப் பயன்படுத்துவது வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு தொடர்பை குறிக்கும் ஒரு நபர் அந்த அடையாளத்தைப் பயன்படுத்தும்போது அது அந்தப் பொருட்கள் அல்லது சேவைகள் இடையில் சேவைகள் வழங்கப்படுவதைக் குறிக்கும் டாடா போன்ற சில கூட்டு நிறுவனங்கள் நன்கு அறியப்பட்ட அடையாளங்களாகக் கருதப்படுபவை என்பதை நாம் கண்டோம் எனவே அது எந்தத் துறையாக இருந்தாலும் ஒரு பயனர் டாட்டா நிறுவனம் ஏதோ ஒரு பிரிவு அல்லது வணிகப் போக்கில் நுழைந்துள்ளது என்ற ஒரு எண்ணத்தைக் கொள்ளலாம் அந்தப் பிரிவு வணிகம் டாட்டாவின் நிறுவனத்திலிருந்து வருவதாகவே பயனர் எண்ணுவார் எனவே இதில் எதை சோதிக்க வேண்டுமென்றால் பொது மக்களில் அந்தப் பொருட்கள் மற்றும் சேவைகளைப் பயன்படுத்துவோரில் கணிசமான பகுதியினருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் என்பதே அப்படிப்பட்ட சேவைகள் வணிகப் போக்கில் ஏற்பட்ட ஒரு தொடர்பு என்றே எண்ணப்படும்